இன்றைய பாடத்தில் ஒருங்கிணைந்த சமன்பாடுகள் மற்றும் ஒரு ஒருங்கிணைந்த சமன்பாட்டிற்கான முதல் அறிமுகத்தை பற்றியதாக இருக்கும் எனவே ஒரு ஒருங்கிணைந்த சமன்பாடு என்றால் என்ன என்பதையும் இதுவரை நீங்கள் பார்த்த வேறு வகையான சமன்பாட்டிலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதையும் பற்றியும் உங்களுக்கு மிகவும் எளிமையாக விளக்குவோம் இதைப் பார்க்க நாம் என்ன செய்வேன் என்றாள் நாம் எலக்ட்ரோடைனமிக்ஸிற்க்கு கூட செல்ல மாட்டோம் நாம் ஒரு நிலையான விஷயத்தை எடுப்போம் 9 ஆம் வகுப்பு மாணவரால் அந்த சமன்பாட்டை உங்களுக்குச் சொல்ல முடியும் ஒரு சார்ஜ்காரணமாக பொடன்டியல் அந்த வகையான ஒரு விஷயத்தை பின்னர் நாம் தீர்ப்போம் எனவே ஒரு லைன் சார்ஜ் சிக்கலை பார்ப்போம் எனவே ஒரு லைன் சார்ஜ்என்பதன் அர்த்தம் என்னவென்றால் என்னிடம் x உள்ளது இது என் அச்சு மற்றும் இங்கே நான் ஒரு கடத்தியை வைத்திருக்கிறேன் இது ஒரு கடத்தி மற்றும் விட்டம் இங்கே 2a என்று சொல்லலாம் ஒரு மெல்லிய கம்பி போன்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அடிப்படையில் நான் y அச்சில் வைத்திருக்கிறேன் அது ஒரு புள்ளி விவர சிக்கல் எனவே எந்த நேரமும் மாறுபடும் புலங்களும் இல்லை நான் என்ன செய்தேன் என்றாள் இந்த முழு விஷயத்தையும் ஒரு நிலையான மின்னழுத்தத்துடன் இணைத்துள்ளேன் எனவே அதை எளிமையாக்குவோம் அதை 1 வோல்ட்டாக மாற்றுவோம் எனவே y அச்சில் கிடந்த இந்த கம்பிக்கு சிறிது நீளம் L உள்ளது அதில் 1 வோல்ட் உள்ளது அதை நீங்கள் இன்னும் எளிமையான கடத்தியாக ஆக்குகிறீர்கள் இப்போது நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இங்கே ஒரு கட்டத்தில் மின்னழுத்தம் இந்த கம்பிக்கு மேற்பரப்பு இருந்தாலும் எல்லா இடங்களிலும் சார்ஜ் உள்ளது இங்கு இரண்டு யதார்த்தமான பொருள் உள்ளது அது ஒரு கம்பி அதற்கு சிறிது பரப்பளவு உள்ளது ஆனால் நம் பிரச்சினையை எளிமைப்படுத்தலாம் ஏனென்றால் அங்கு வேறு எதுவும் இல்லை அனைத்து சார்ஜும் ஒரே மாதிரியாகவும் சுற்றளவு முழுவதும் சமச்சீராகவும் விநியோகிக்கப்படுகிறது எனவே மேற்பரப்பைக் கையாள்வதற்குப் பதிலாக நாம் வாழ்க்கையை எளிமையாக்கலாம் மற்றும் ஒரு வரியைக் கையாளலாம் நீங்கள் சரியான மேற்பரப்பைப் பெற விரும்பினால் சரியான சார்ஜ் ஐ பெறுங்கள் நீங்கள் சுற்றளவு அல்லது எதுவாக இருந்தாலும் பெருக்க வேண்டும் எனவே நாம் ஒரு லைன் சார்ஜ் ஐ கையாள்வோம் இப்போது இந்த கட்டத்தில் பொடன்டியல் என்ன என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் எந்த விதியை பயன்படுத்துவீர்கள் ஆமாம் காஸின்Gauss's விதி மூலம் கண்டுபிடிக்கலாம் இங்குள்ள ஒவ்வொரு சிறிய புள்ளியிலிருந்தும் பங்களிப்பைக் கூட்டவும் எனவே நான் இங்கு எழுதியுள்ள இந்த சமன்பாடு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் மின்னழுத்தத்தை அளிக்கிறது ஏனென்றால் இந்த முழு நீளத்திலும் இங்கு சிறிய சார்ஜ் நிறைய உள்ளன இது ஒரு சுருக்கமாக இருக்காது இது ஒரு இன்டெக்ரல் இருக்கும் எனவே இங்கே rho என்ன இருக்கிறது அதை நீங்கள் என்ன என்று அழைப்பீர்கள் மாணவர்லைன் சார்ஜ் லைன் சார்ஜ் அடர்த்தி ஆகையால் மற்றும் நான் வைத்து இருக்கும் டினாமினேடர் பிஸிக்கலி என்னவாக இருக்க வேண்டும் மாணவர்தூரம் சார்ஜ் மற்றும் புள்ளி இடையேயான தூரம் இது எனக்கு மொத்த பொடன்டியலை கொடுக்கிறது ஏனென்றால் மொத்த சாத்தியக்கூறுகள் இந்த கூட்டாளிகள் அனைவருக்கும் காரணமாக இருக்கும் அனைத்து பொடன்டியல் களின் ஒருங்கிணைப்பாகும் மேலும் நான் இங்கு எழுதியுள்ள இந்த மூலதனம் R வெறுமனே யூக்ளிடியன் தூரம் எனவே x y மற்றும் z இவை பார்வையாளர்களின் புள்ளிகள் மற்றும் பிரதான ஒருங்கிணைப்புகள் எதை ஒத்திருக்கின்றன மாணவர்ஆதாரம் ஆதாரம் சுட்டிக்காட்டுகிறது எனவே அவை வரம்புகளின் ஒருங்கிணைப்பு மாறுபாடு என்பதையும் நான் குறிக்கிறேன் எனவே அவை சார்ஜ் இருக்கும் கம்பியில் உள்ள புள்ளிகளைக் குறிக்கின்றன எனவே பிரதான கோஆா்டினேட்ஸ் மூல புள்ளிகள் மற்றும் இங்கே இது பார்வையாளர் புள்ளி இப்போது நீங்கள் சிக்கலைப் பாராட்டலாம் இங்கே நிற்கும் இந்த பார்வையாளர் பொடன்டியலை கண்டுபிடிக்க விரும்புகிறார் பொடன்டியலை கண்டுபிடிப்பதற்காக இந்த வெளிப்பாட்டிற்கு நாம் இங்கு வந்துள்ளோம் இது மற்ற அனைத்து மாறிகளின் செயல்பாடாக எனக்கு பொடன்டியலை அளிக்கிறது எனவே பிரச்சனை என்ன எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியாது இதன் செயல்பாடாக எனக்குத் தெரியுமா கம்பியுடன் நீளத்தின் செயல்பாடாக சார்ஜ் அடர்த்தி எனக்குத் தெரியுமா எனக்குத் தெரியும் என்றால் சிக்கல் செய்யப்படும் பின்னர் நான் இந்த ஒருங்கிணைப்பை மதிப்பீடு செய்ய வேண்டும் எனக்கு V கிடைக்கும் ஆனால் சார்ஜ் விநியோகம் எனக்கு உண்மையில் தெரியாது ஒரு நிலையான மின்னழுத்த மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு கம்பியை கொடுத்தேன் எனவே கம்பியுடன் மின்னழுத்தம் 1 வோல்ட் ஆகும் ஆனால் இப்போது சார்ஜ்கள் எவ்வாறு தங்களை விநியோகிக்கும் உதாரணமாக நான் சார்ஜ்ளை வைத்தால் r பிரைம் செயல்பாடாக rho நிலையானதாக இருக்குமா அது பிஸிக்கலி அர்த்தமுள்ளதா நீங்கள் 10 சார்ஜ் களைச் சொல்ல அனுமதித்தீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 சார்ஜ்களை வைத்து அவற்றை விட்டு விடுகிறேன் அவைகள் அப்படியே இருக்குமா அவர்கள் எங்கே போகும் மாணவர் ஒருவருக்கொருவர் படி அவை ஒருவருக்கொருவர் ஏற்ப நகரும் ஆனால் உள்ளுணர்வாக நீங்கள் எந்த வகையான விநியோகத்தை எதிர்பார்க்கிறீர்கள் மாணவர் அவைகள் ஒன்றுக்கொன்று விலகிச் செல்லும் அவை லைன் சார்ஜ்கள் அவைகள் எந்த புள்ளி வரை விலகிச் செல்ல முடியுமோ அதுவரை விலகிச்செல்வார்கள் மாணவர் யூக்லிப்ரியம் வரை யூக்லிப்ரியம் வரை எனவே அவை மையத்தை நோக்கி அல்லது முடிவுகளை நோக்கி ஒட்டிக்கொண்டிருக்குமா முடிவுகளை நோக்கி நாம் எதிர்பார்ப்போம் ஏனென்றால் இறுதிப் புள்ளிகளில் மறுபுறம் எந்த சக்தியும் இல்லை மேலும் நிலைமை மிகவும் வியத்தகு முறையில் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் சார்ஜ் சரியான விஷயத்திலிருந்து குதிக்கிறது எனவே சார்ஜ்கள் அங்கு குவிந்துவிடும் எனவே rho உண்மையில் எங்களுக்குத் தெரியாது rhoவை நாங்கள் அறிந்திருந்தால் இந்த சிக்கல் எளிமையானது நிலைமையைப் பொறுத்து இந்த ஒருங்கிணைப்பை எண்ணியல் ரீதியாகவோ அல்லது பகுப்பாய்வு ரீதியாகவோ கணக்கிடுவேன் மேலும் எனக்கு மின்னழுத்தம் கிடைக்கும் எனவே நாம் எதையாவது தீர்ப்பதற்குள் மற்றும் விவரங்களை இழந்துவிடுவதற்கு முன்பு அறியப்பட்டதை அறியப்படாததை நாம் பாராட்ட வேண்டும் எனவே முதலில் நான் rho ஐ ஸ்பேஸின் செயல்பாடாகக் கண்டுபிடிக்க வேண்டும் Rho சிக்கல் எளிது என்று நான் கண்டறிந்ததும் அதை இந்த சமன்பாட்டில் செருகி மின்னழுத்தத்தைக் கண்டுபிடிப்பேன் இந்த பொதுவான கொள்கையை அனைத்து ஒருங்கிணைந்த சமன்பாட்டிலும் நீங்கள் காண்பீர்கள் சில இடைநிலை மாறிகள் இருக்கும் நான் உண்மையில் அதைப் பற்றி அதிகம் கவலைப்படவில்லை இங்குள்ள இந்த பார்வையாளர் பொடன்டியல் அறிய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன் லைன் சார்ஜ் அடர்த்தி எது என்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை எனவே நீங்கள் உண்மையான மின்னழுத்தத்தை தீர்க்கும் முன் ஒரு இடைநிலை மாறிக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் எனவே இங்கே தெரியாதது rho மற்றும் என்ன தெரிகிறது இந்த நிலையான விஷயம் நிலையான மின்னழுத்தம் இதுதான் நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இந்த சிக்கலை தீர்க்க நமக்கு போதுமானதா 1 வோல்ட் மூலத்துடன் நான் இணைக்கப்பட்ட ஒரு கம்பியைப் பற்றி நான் நினைக்கிறேன் கொள்கையளவில் அது சரியாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த சமன்பாட்டைப் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாகத் தெரிகிறது இதை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்போம் எனவே எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் கைப்பற்றும் சமன்பாடுகளின் முறைக்கு நாம் எப்படியாவது வர வேண்டும் எனவே எனக்கு முதன்மையாக வழங்கப்பட்டவை நிலையான 1 வோல்ட் மின்னழுத்தம் ஆகும் மின்னழுத்தம் ஒரு வோல்ட் எங்கே 1 வோல்ட் மின்னழுத்தம் என்று அறியப்படும் அது எங்கே ஸ்பேஸில் இது 1 வோல்ட் என்று அறியப்படுகிறது மாணவர் மற்றும் மற்றும் இடையில் இருப்பது என்ன மாணவர்இகியுபொடன்டியல் இது ஒரு இகியுபொடன்டியல் எனவே எல்லா இடங்களிலும் நான் கம்பியின் எந்த புள்ளியை எடுத்தாலும் 1 மின்னழுத்தம் இருக்கும் எனவே நான் இந்த சமன்பாட்டை எடுத்துக் கொண்டால் இங்கே இந்த R ஒரு செயல்பாடு இது உண்மையில் இதை போலவே எழுதப்பட்டுள்ளது இது மூலத்திற்கும் பார்வையாளர் புள்ளிக்கும் இடையிலான தூரம் மூல புள்ளியில் வேறு வழியில்லை மூல புள்ளி லைன் சார்ஜ் உடன் பொருத்தப்பட்டு உள்ளது எனவே பார்வையாளர் புள்ளியான r ஐ எங்கு தேர்வு செய்ய வேண்டும் என்பதைக் குறிப்பிடுவதில் எனக்கு 1 டிகிரி சுதந்திரம் உள்ளது எனவே நான் பேராசைப்பட மாட்டேன் இந்த கட்டத்தில் கம்பியிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய பொடன்டியல் நான் உண்மையில் விரும்புகிறேன் ஆனால் நாம் மிகவும் பேராசைப்படக்கூடாது இந்த புள்ளியில் r ஐ சரிசெய்ய வேண்டாம் ஏனென்றால் இந்த சமன்பாட்டை நான் எவ்வாறு தீர்ப்பேன் என்று எனக்குத் தெரியவில்லை எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் மின்னழுத்தத்தை நான் அறிந்த ஒரு கட்டத்தில் இருக்க இந்த r ஐ தேர்வு செய்யலாம் எனவே நான் இந்த r ஐ y அச்சில் இருக்க தேர்வு செய்தால் இந்த புள்ளிகளில் ஏதேனும் ஒன்றை நான் எவ்வாறு வகைப்படுத்துவேன் y அச்சுடன் செல்லும் ஒரு புள்ளியின் எதிரெதிர் x y z கோஆா்டினேட்ஸ் என்னவாக இருக்கும் மாணவர்0 0 y 0 சரிதானே வெவ்வேறு y மற்றும் y க்கு 0 முதல் L வரை மாறுபடும் எனவே இது எனது r இந்த புள்ளிகளுக்கு எனக்கு பொடன்டியல் தெரியும் எனவே இந்த சமன்பாட்டின் இடது புறம் என்னவாகிறது இங்கே இந்த சமன்பாடு இந்த புள்ளிகளுக்கு அதன் இடது புறம் என்ன மாணவர்1 1 எனக்கு அது தெரியும் அது 1 வோல்ட் சரிதானே எனவே நான் 1 என்பது சமம் எழுதுவேன் என்பது L மற்றும் இன் ஒருங்கிணைப்புக்கு சமம் இந்த உரிமையை செய்வோம் மற்றவர்கள் X மற்றும் Y 0 என்று அர்த்தப்படுத்துகிறோம் மேலும் இதை இப்போது புறக்கணிக்கலாம் எனவே இது இந்த இரண்டின் மாறிகளின் செயல்பாடாகும் எனவே இந்த வழியில் r ஐத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நடந்த மற்றொரு நல்ல விஷயத்தைக் கவனியுங்கள் இந்த டினாமினேடர் எப்போதாவது 0 க்குச் செல்லுமா இல்லை ஏனெனில் ஆதாரங்கள் கடத்தியின் மேற்பரப்பில் இருப்பதாகவும் நான் தேர்ந்தெடுத்த r கடத்தியின் அச்சில் இருப்பதாகவும் நான் கூறியுள்ளேன் எனவே இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான குறைந்தபட்ச தூரம் எவ்வளவு அதை a என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது 0 க்கு சமம் என்பது ஒருபோதும் நடக்காது அது தான் நமக்குத் தேவை ஏனென்றால் நாம் உண்மையில் ஐ வகுக்கிறோம் எனவே மோசமான எதுவும் நடக்காத ஒரு சமன்பாட்டிற்கு வந்தால் ஒருமைப்பாடு எதுவும் இல்லை மாணவர்நாம் a மேற்பரப்பை எடுத்துக்கொள்கிறோம் Refer Time 1123 ஏனெனில் சார்ஜ் சென்று மேற்பரப்பில் பாயும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அவ்வாறு நடைபெறாது மாணவர்நாங்கள் தோராயமாக செய்யவில்லைRefer Time 1129 இல்லை மேற்பரப்பில் இருக்க வேண்டிய சார்ஜ்களை நாங்கள் தோராயமாக மதிப்பிடுகிறோம் ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில் அவை கடத்தியின் மேற்பரப்பு முழுவதும் பூசப்படும் ஆனால் அவை சமச்சீராக விநியோகிக்கப்படும் எனவே 2 பரிமாண மேற்பரப்பு விநியோகத்தை கையாள்வதற்கு பதிலாக நான் ஏன் ஒரு லைன் சார்ஜ் மட்டும் கையாளக்கூடாது சரியான மேற்பரப்பு விஷயத்தைப் பெறுவதற்கு நான் இயல்பாக்கப்பட்டிருக்கிறேன் என்று எனக்குத் தெரிந்தவுடன் அது ஒவ்வொன்றிலும் மீண்டும் செய்யப்படும் எனவே எங்கள் கணக்கீட்டை எளிமையாக்க சார்ஜ் ஒரு வரியில் இருப்பதாக பாசாங்கு செய்வோம் அதை எளிமையாக வைத்திருக்கலாம் மாணவர் மேற்பரப்பில் மாணவர் மேற்பரப்பில் எனவே எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் முழுவதும் இந்த வகையான வசதியான அனுமானங்களை நீங்கள் காணலாம் இல்லையெனில் தேவையில்லாமல் நீங்கள் 2 அல்லது 3 பரிமாண சமன்பாட்டை தீர்க்கிறீர்கள் உண்மையில் இயற்பியல் 1 பரிமாணமாக இருக்கும்போது மேலும் இந்த அனுமானத்தை நாம் செய்யலாம் ஏனெனில் இந்த மின்னோட்டம் இந்த கம்பி காலியான இடத்தில் கிடக்கிறது எனவே சார்ஜ் தீட்டா செயல்பாடாக சமச்சீராக விநியோகிக்கப்படும் எனவே அதைத்தான் நாங்கள் உள்ளே விடுவோம் எனவே நீங்கள் இப்போது பார்த்தது உங்கள் முதல் ஒருங்கிணைந்த சமன்பாடு இப்போது நாம் அதை ஒரு ஒருங்கிணைந்த சமன்பாடு என்று ஏன் அழைக்கிறோம் அறியப்படாத ஒரு முறை உங்கள் சமன்பாட்டை இங்கே பார்த்தால் இந்த விஷயத்தில் தெரியாதது தெரியாதது ஒரு ஒருங்கிணைந்த அடையாளத்திற்குள் அமர்ந்திருக்கிறது அதனால்தான் இது ஒருங்கிணைந்த சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது பல வகையான ஒருங்கிணைந்த சமன்பாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே ஒருங்கிணைந்த சமன்பாடுகளின் வகைகளுக்கு ஒரு சிறிய மாற்றுப்பாதையை உருவாக்குவோம் எனவே நாம் மேலே இருந்து தொடங்குவோம் எனவே நாம் இப்போது பார்த்தது ஒரு ஃப்ரெட்ஹோம் ஒருங்கிணைந்த சமன்பாடு இது 1 வது வகை எனவே இங்கே இந்த K ஒரு கர்னல் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இந்த தெரியவில்லை ஒருங்கிணைப்பின் வரம்புகள் சரியாக நிர்ணயிக்கப்பட்டால் அது நமக்கு ஒரு ஃப்ரெட்ஹோம் ஒருங்கிணைந்த சமன்பாட்டை அளிக்கிறது நீங்கள் 2 வது வகையான ஃப்ரெட்ஹோம் ஒருங்கிணைந்த சமன்பாட்டையும் கொண்டிருக்கிறீர்கள் இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன மாணவர் தெரியவில்லை தெரியாதது ஒருங்கிணைந்த அடையாளத்தின் உள்ளேயும் வெளியேயும் உள்ளது உள்ளேயும் வெளியேயும் உள்ளது பிற்காலத்தில் நிச்சயமாக நாம் இரண்டையும் சந்திப்போம் அதாவது நாம் ஏற்கனவே முதல் ஒன்றைப் பார்த்திருக்கிறோம் பின்னர் இரண்டாவது பாடத்திலும் வருவோம் எனவே இவை மிக விரைவில் பயன்படுத்தப்படும் என்று நான் அர்த்தப்படுத்தவில்லை மேலும் இரண்டாவது சமன்பாட்டில் இன்னும் ஒரு பாராமீட்டர் இருப்பதை நான் கவனிக்கிறேன் அதில் இந்த பையன் லாம்ப்டா இருக்கிறார் எனவே தெரியவில்லை இது ஒரு ஈஜென்வெல்யூ பிரச்சினைக்கு சமமானதாக நீங்கள் கருதலாம் நீங்கள் ஒரு ஈஜென்வெல்யூ சிக்கலை எழுதும்போது நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் நீங்கள் எழுதுகிறீர்கள் இந்த சமன்பாட்டை எழுதும்போது உங்களுக்கு x தெரியாது உங்களுக்குத் தெரியாது இரண்டிற்கும் ஒவ்வொன்றாக நீங்கள் தீர்வு காண்கிறீர்கள் எனவே இரண்டு அறியப்படாத இடங்களில் இதுபோன்ற சமன்பாடுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் எனவே இந்த பாராமீட்டர் தெரியாத இடத்தின் பொதுமைப்படுத்தல் இது நீங்கள் அதை ஒரு சமமான மதிப்பாக நினைக்கலாம் எனவே இவை இரண்டும் ஃப்ரெட்ஹோம் ஒருங்கிணைந்த சமன்பாடுகள் மற்றும் நாம் மின் பொறியியல் இந்த பல முறை முழுவதும் வருகிறது இந்த பாடத்திட்டத்தில் நாம் காணாத இன்னொரு வகையான ஒருங்கிணைந்த சமன்பாடு உள்ளது ஆனால் அவை பொறியியல் மற்றும் பொருளாதாரம் முழுவதும் கூட நிகழ்கின்றன இது ஒரு வோல்டெர்ரா ஒருங்கிணைந்த சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது இது ஃபிரெட்ஹோம் ஒருங்கிணைந்த சமன்பாட்டிற்கு கிட்டத்தட்ட ஒத்ததாக இருக்கிறது வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா மாணவர் வரம்பு மாறக்கூடியது ஒருங்கிணைப்பின் வரம்புகளில் ஒன்று மாறி எனவே என்னிடம் x இங்கே x இங்கே இருக்கிறது எல்லாம் ஒன்றுதான் எனவே பொறியியல் இலக்கியத்தில் நீங்கள் காணக்கூடிய இரண்டு வகையான ஒருங்கிணைந்த சமன்பாடுகள் இவை இங்கே இந்த f நன்றாக அறியப்பட்டது இல்லையெனில் நீங்கள் சிக்கலை தீர்க்க முடியாது இந்த f பூஜ்ஜியமாக இருக்கலாம் அல்லது அது பூஜ்ஜியமற்றதாக இருக்கலாம் இது பூஜ்ஜிய நிலையான சொற்களஞ்சியம் என்றால் நாம் அதை ஹோமோஜினியஸ் சமன்பாடு என்று அழைப்போம் இல்லையெனில் அதை ஒரே நான் ஹோமோஜினியஸ் என்று அழைப்போம் எனவே நான் பார்க்கும்போது முந்தைய பக்கத்தில் இருந்த சமன்பாட்டைச் சொல்வோம் எனவே எனக்கு இருந்தது இது நம்முடைய ஒருங்கிணைந்த சமன்பாடு எனவே போர்டில் உள்ள இந்த நான்கு சமன்பாடுகளிலிருந்து இது எதுவாக இருக்கும் மாணவர் a போல் தெரிகிறது எனவே இது ஒரு முழுமையானது இந்த ஒருங்கிணைந்த சமன்பாட்டின் முழுமையான விளக்கம் என்ன எனவே முதலில் ஃப்ரெட்ஹோம் ஏன் ஏன் வோல்டெரா இருக்கக்கூடாது வரம்புகள் அறியப்பட்டவை மற்றும் நிர்ணயிக்கப்பட்டது எனவே இது ஒரு ஃப்ரெட்ஹோம் ஒருங்கிணைந்த சமன்பாடு IE இன் எந்த வகை மாணவர் முதல் வகை தெரியாதது ஒருங்கிணைந்த அடையாளத்திற்குள் மட்டுமே தோன்றும் இரண்டாவது ஒன்றில் இது வெளியில் உள்ளது இது முதல் வகை மேலும் இது ஹோமோஜினியஸா அல்லது நான் ஹோமோஜினியஸா மாணவர் நான் ஹோமோஜினியஸ் இது நான் ஹோமோஜினியஸ் ஏன் ஏனென்றால் இங்கே இருக்கும் என்ன மாணவர்V V பொடன்டியல் எனவே இது நான் ஹோமோஜினியஸ் இந்த விஷயத்தில் எனது psi என்ன இந்த பையனுக்கும் இந்த பையனுக்கும் இடையிலான ஒரு ஒப்புமையை வரைய விரும்பினால் என் psi என்ன என் கர்னல் K என்ன மாணவர்1 by R 1 by R எனக்கு வேறு என்ன இருக்கிறது f சரி f என்பது V எனவே இது உங்கள் ஒருங்கிணைந்த சமன்பாடுகளின் முழு விளக்கத்தையும் நிறைவு செய்கிறது எனவே இந்த மூன்றையும் நாம் குறிப்பிட வேண்டும் ஃப்ரெட்ஹோம் அல்லது வோல்டெர்ரா முதல் வகை அல்லது இரண்டாவது வகை ஹோமோஜினியஸ் அல்லது ஹோமோஜினியஸ் பின்னர் உங்கள் ஒருங்கிணைந்த சமன்பாடு முழுமையாக குறிப்பிடப்படுகிறது இந்த ஒருங்கிணைப்புகள் 1 பரிமாணத்தில் ஒரு ஒருங்கிணைப்பாக எழுதப்பட்டுள்ளன ஆனால் நாம் மேலும் செல்லும்போது இவை 2 பரிமாணங்கள் 3 பரிமாணங்களில் ஒருங்கிணைப்புகளாக இருக்கலாம் சொல் ஒரே மாதிரியாக இருக்கும்